டேட்டாபேஸ் மேனேஜ்மென்ட் சிஸ்டமின் 32 ஆவது மாட்யூலுக்கு வரவேற்கிறேன் இதற்கு முந்தைய மாட்யூலில் இருந்து நாம் ட்ரான்ஸ்ஆக்ஷன்கள் மற்றும் ட்ரான்ஸ்ஆக்ஷன்களை பராமரிப்பது பற்றி பார்த்தோம் மேலும் நாம் ட்ரான்ஸ்ஆக்ஷன்களில் அடிப்படை கருத்துகள் ட்ரான்ஸ்ஆக்ஷன் நிலை மற்றும் அவற்றில் உள்ள பிரச்சினைகள் பற்றி தொழில்நுட்ப ரீதியிலான கண்ணோட்டத்தில் பார்த்தோம் கண்கரண்ட் செயல்களில் வரும் மிக குறிப்பிட்ட பிரச்சினைகள் மேலும் அவை இரண்டு அல்லது அதற்கு மேற்பட்ட ட்ரான்ஸ்ஆக்ஷன்கள் கண்கரண்ட் ஆக இருப்பதால் வருகிறது அவற்றை ஷெட்யூல் செய்ய முடியும் என்பது பற்றியும் பார்த்தோம் ஆனால் அவை ஆசிட் பண்புகளை பாதுகாப்பதில்லை கண்கரண்ட் செயல்களை ஷெட்யூல்ப்படுத்தி செயல்படுத்தும் போது அவை ஏற்றுக் கொள்ளத்தக்கவை என்பதற்கான அடிப்படை கருத்துக்களை பற்றி அறிமுகப் படுத்த விரும்புகிறோம் மேலும் நாம் வெவ்வேறு நிபந்தனைகள் ஆன கான்பிலிக்ட்ஸ் பற்றி அனாலிசிஸ் செய்ய உள்ளோம் அவை ஷெட்யூல்களில் உள்ளவற்றை சீரியலைஃசபிலிட்டி செய்யும் போது அவற்றை கண்டிப்பாக கௌரவப்படுத்த வேண்டும் எனவே சீரியலைஃசபிலிட்டி என்பது முக்கியமான தலைப்பாக விவாதிக்கப்பட உள்ளது எனவே சீரியலைஃசபிலிட்டியை புரிந்துகொள்வதற்கு நாம் சில அனுமானங்களை அடிப்படையான அனுமானங்களை வகுக்க வேண்டியுள்ளது அதாவது ஒவ்வொரு ட்ரான்ஸ்ஆக்ஷனும் டேட்டா பேஸ் உடைய கன்சிஸ்டன்ஸியைப் பாதுகாக்கிறது அதாவது அது டேட்டாபேஸ் அதனுடைய கன்சிஸ்டன்ஸி நிலையில் தொடங்குகிறது பின்னர் அவற்றின் ஒவ்வொரு இன்ஸ்டிரக்ஷன்ஸ்களையும் கொடுக்கப்பட்ட வரிசையில் செயல் ஆக்குவதன் மூலம் அது டேட்டாபேஸ் கன்சிஸ்டன்ஸி நிலையில் வைக்க செய்கிறது அது ஒவ்வொரு ட்ரான்ஸ்ஆக்ஷனிலும் திருப்திகரமாக செய்யப்படுகிறது எனவே நாம் தொகுப்பான ட்ரான்ஸ்ஆக்ஷன்களில் உள்ள தொகுப்பான இன்ஸ்டிரக்ஷன்ஸ்களை சீரியலைஃசபிலிட்டியின் மூலம் செயல்படும்போது அவற்றின் கன்சிஸ்டன்ஸி பாதுகாக்கப்படுகிறது என்று நாம் முடிக்கலாம் இப்பொழுது என்ன பிரச்சனை வரும் என்றால் மேலும் நாம் அதை முந்தைய மாட்யூலில் பார்த்தோம் கண்கரண்ட் ஆக செய்யப்படும் ட்ரான்ஸ்ஆக்ஷன்கள் மீது பிரச்சனைகள் வரும் என்று நாம் இன்ஸ்டிரக்ஷன்ஸ் களை ஒரு வரிசையில் செயல்படுத்தும் போது அவை ஆசிட் பண்புகளை மீறுகின்றன குறிப்பாக கன்சிஸ்டன்ஸி எனவே ஷெட்யூல்ப்படுத்தப்பட்ட கண்கரண்ட் செயல்களை சீரியலைஃசபிலிட்டி மூலம் செயல்படுத்தும்போது அவற்றில் சில சீரியல் ஷெட்யூலில் இருக்கும்போது நீங்கள் சொல்லலாம் சீரியல் ஷெட்யூல் என்பது ட்ரான்ஸ்ஆக்ஷன்களை ஒன்றுக்கு பின்னர் ஒன்று செயல்படுத்துவது ஆகும் எனவே கண்கரண்ட் செயல்களை செயல்படுத்தும் சிஸ்டமில் உங்களிடம் இரண்டு ட்ரான்ஸ்ஆக்ஷன்கள் உள்ளது என்றாள் பின்னர் நான் T1 ன்னை முதலிலும் பின்னர்T2 வினை செய்த தாகவும் ஒரு சீரியல் ஷெட்யூலின் அடிப்படையில் செய்வீர்கள் நான் T2 முதலிலும் பின்னர் T1 அடுத்து செய்தேன் என்றால் அதுவும் சீரியல் ஷெட்யூல் என்று அறியப்படுகிறது எனவே என்னிடம் கண்கரண்ட் ஷெட்யூல் உள்ளது என்றால் நீங்கள் முந்தைய மாட்யூலில் உள்ள மூன்றாவது ஷெட்யூலை பார்த்துக் கொள்ளலாம் அங்கு T1 மற்றும் T2 வில் உள்ள இன்ஸ்டிரக்ஷன்ஸ்களை இன்டர்லிவிங் மூலம் செய்யப்படுகின்றன பின்னர் அவை சீரியல் ஷெட்யூல் மூலம் செய்யப்படுவதற்கு சமமாகும் அவை T1 பின்னர் T2 என்று இருக்கலாம் அல்லது T2 பின்னர் T1 என்று இருக்கலாம் ஷெட்யூலின் சமநிலை களின் பல்வேறு விதமான வடிவங்களை உபயோகிக்கலாம் அவை கான்பிலிக்ட் சீரியலைஃசபிலிட்டி என்று அறியப்படுகிறது மேலும் மற்றொன்று வியூ சீரியலைஃசபிலிட்டி என்று அறியப்படுகிறது இந்த மாட்யூலில் நாம் முதலில் கான்பிலிக்ட் சீரியலைஃசபிலிட்டி பற்றி விவாதிப்போம் இப்பொழுது நாம் ஒரு ட்ரான்ஸ்ஆக்ஷனை உருவாக்குவோம் அவற்றில் பலவிதமான இன்ஸ்டிரக்ஷன்ஸ்கள் இருப்பதாகக் கொள்வோம் ஆனால் நம்முடைய அனுமானம் என்னவென்றால் படிப்பது மற்றும் எழுதுவது போன்ற இன்ஸ்டிரக்ஷன்ஸ்களை தவிர்த்து மற்ற இன்ஸ்டிரக்ஷன்ஸ்களை எல்லாம் புறக்கணிக்க வேண்டும் ஏனென்றால் மற்ற செயல்கள் அதாவது நாம் பார்த்தோம் ஒரு கணக்கில் ஐம்பதை டெபிட் வைப்பது அல்லது கணக்கில் கிரெடிட் வைப்பது பற்றி எனவே நீங்கள் ஐம்பதை கழித்து ஐம்பதை கூட்டி நீங்கள் அதை 0 1 ஆல் பெருக்கி அல்லது மெமரியின் பஃப்பரில் நடக்கும் சில செயல்கள் மேலும் அவை எப்போதும் தற்காலிகமாக இருக்கக்கூடாது மற்றும் அவைகளின் நிலையை எப்போதும் பாதிப்பதாக இருக்கக் கூடாது ஏனென்றால் நீங்கள் டேட்டாவை படிக்கும்போது அவற்றை மறுபடியும் எழுதுவதன் மூலம் மாற்றங்களை செய்யலாம் எனவே படிப்பது மற்றும் எழுதுவது ஆகியவை அந்த செயலுக்கு பின்னர் டேட்டாபேசை கன்சிஸ்டன்ட் ஆக வைப்பதில் முக்கியமானவை ஆகும் எனவே அவை நம்முடைய செயல்களை ஒரு நல்லஅளவுக்கு இலகுவாக ஆக்குகின்றன எனவே இதுதான் டேட்டாபேசின் ஒவ்வொரு படித்தலுக்கும் எழுதுவதற்கும் மற்றும் எழுதுவதற்கும் இடையே உள்ள அனுமானமாக நாம் கொள்ள வேண்டும் அந்த ட்ரான்ஸ்ஆக்ஷன் ஆனது தன்னிச்சையான கணக்கீடுகளை செய்யலாம் அவை அனைத்தும் பஃப்பரில் இருக்கும் மேலும் அவை நிலைகளை பாதிக்காது எனவே நாம் இந்த அனுமானங்களை செய்யலாம் அவை படிப்பது மற்றும் எழுதுவதற்கான மாற்றப்பட்ட ஷெட்யூல்களை கொண்டிருக்கின்றன இப்பொழுது நாம் சொல்லலாம் ட்ரான்ஸ்ஆக்ஷன் Ti மற்றும் Tj வில் Ii Ij என்ற இரண்டு இன்ஸ்டிரக்ஷன்ஸ் உள்ளதாக கொள்வோம் எனவே அவைகள் இரண்டு ட்ரான்ஸ்ஆக்ஷன்கள் TiTj மற்றும் இன்ஸ்டிரக்ஷன்ஸ் Ii ஆனது ட்ரான்ஸ்ஆக்ஷன் Ti யிலும் இன்ஸ்டிரக்ஷன்ஸ் Ij ஆனது ட்ரான்ஸ்ஆக்ஷன் Tj யிலும் உள்ளது மேலும் இன்ஸ்டிரக்ஷன்ஸ் Ii மற்றும் Ij ஆகியவை கான்பிலிக்ட்களை உருவாக்குகின்றன எப்போது என்றால் டேட்டா உருப்படி Q ஆனது இரண்டு இன்ஸ்டிரக்ஷன்ஸ்கள் ஆன Ii மற்றும் Ij வை அணுக முயலும் போது மேலும் ஏதாவது ஒரு இன்ஸ்டிரக்ஷன் எழுதுவதற்கு முயற்சி செய்யும் எனவே உண்மையான ட்ரான்ஸ்ஆக்ஷன்களில் உள்ள இரண்டு இன்ஸ்டிரக்ஷன்ஸ்களும் ஒரே டேட்டா உருப்படியை கையால முயற்சிக்கின்றன மேலும் அவற்றில் ஏதாவது ஒன்று எழுதுவதற்கு முயற்சி செய்கிறது இவ்வாறு நடைபெறுகிறது என்றால் நீங்கள் சொல்லலாம் Ij மற்றும் Ii ஆகிய இரண்டு இன்ஸ்டிரக்ஷன்ஸ்களும் மோதிக் கொள்கின்றன என்று எனவே இயற்கையாகவே நான்கு விதமான சாத்தியக்கூறுகளையும் கணக்கிடலாம் அவற்றில் இரண்டுமே தங்களுடைய சொந்த படித்ததில் கான்பிலிக்டை உருவாக்குகின்றன படிப்பது எழுதுவது எழுதுவது படிப்பது எழுதுவது இவை அனைத்துமே கான்பிலிக்ட் வழக்குகளாக அறியப்படுகின்றன எனவே இயற்கையாகவே உள்ளுணர்வாகவே நீங்கள் எழுதுவதற்கான மாற்றங்கள் மதிப்பு மிக்கவை என்பதை என்று கண்டுபிடிக்கலாம் இந்த இரண்டுக்கும் இடையில் அதாவது இந்த இரண்டு இன்ஸ்டிரக்ஷன்ஸ்களுக்கு இடையில் கான்பிலிக்ட் உள்ளது என்றால் அவை கண்டிப்பாக இரண்டுக்குமிடையில் கன்சிஸ்டன்ட் தற்காலிக வரிசையாக இருக்க வேண்டும் எனவே Ii மற்றும் Ij ஆகியவை சீரியல் ஷெட்யூலில் உள்ளது என்றால் அவற்றுக்கிடையில் கான்பிலிக்ட் இல்லை நாம் அவற்றை மாற்றும்போது தற்காலிக வரிசையை மாற்றும்போது Ii மற்றும் Ij க்கு இடையில் அவை பெரிய மாற்றங்களை உருவாக்குவது இல்லை ஏனென்றால் அவை கான்பிலிக்ட் ஆக இல்லை ஆனால் அவை கான்பிலிக்ட் ஆகும் என்றால் அவற்றுக்கு இடையில் வரிசைகளை மாற்றியமைக்க முடியாது எனவே இது சீரியலைஃசபிலிட்டியின் கான்பிலிக்ட்டிற்கான கருத்துக்கு வழிவகுக்கிறது எனவே ஷெட்யூல் S ஆனது மற்றொரு ஷெட்யூல்S' சீரியல் கான்பிலிக்ட்டிற்கு வழிவகுக்காத இன்ஸ்டிரக்ஷன்ஸ்களின் மூலம் மாற்றி அமைக்கும்போது S மற்றும் S' அந்த கான்பிலிக்ட்டிற்கு சமமாகும் எனவே என்ன சொல்ல முடியும் நம்மிடம் இரண்டு உள்ளது ஒன்று ஷெட்யூல் S மற்றும் நாம் கான்பிலிக்ட் அற்ற இன்ஸ்டிரக்ஷன்ஸ்களின் மூலம் மாற்ற முடியும் எப்போது என்றால் கான்பிலிக்ட் அற்ற இன்ஸ்டிரக்ஷன்ஸ்கள் அருகருகே நிகழும்போது மற்றும் இவ்வாறு செய்யும் போது என்னால் ஷெட்யூல் S யை உருவாக்க முடியும் என்றால் S என்பது முதன்மையானது மேலும் நான் சொல்லலாம் S மற்றும் S' ஆனது கான்பிலிக்ட்க்கு சமமானவை S மற்றும் S' அதாவது என்னால் S ஐ S' ஆக மாற்றியமைக்கக்கூடிய கான்பிலிக்ட் அற்ற இன்ஸ்டிரக்ஷன்ஸ்களின் மூலம் மாற்ற முடியவில்லை என்றால் பின்னர் அவை கான்பிலிக்ட்டிற்கு சமமானவை அல்ல இரண்டாவது வரைமுறை நாம் மனதில் வைத்துக்கொள்ள வேண்டியது என்னவென்றால் ஷெட்யூல் S என்பது கான்பிலிக்ட் சீரியலைஃசபிலிட்டி ஆகும் அவற்றை கான்பிலிக்ட்டிற்கு சமமானவற்றை சீரியல் ஷெட்யூல் ஆக்க முடியுமென்றால் சீரியல் ஷெட்யூல் என்றால் என்ன மனதில் வைத்துக் கொள்ளுங்கள் சீரியல் ஷெட்யூல் என்பது ட்ரான்ஸ்ஆக்ஷன் 1 முடிந்தவுடன் மற்றொன்று சீரியல் முறையில் ஆரம்பிப்பது ஆகும் எனவே ஒரு ட்ரான்ஸ்ஆக்ஷனில் எல்லா இன்ஸ்டிரக்ஷன்ஸ்களும் முடிந்தபின்பு பின்னர் அடுத்த இரண்டாவது ட்ரான்ஸ்ஆக்ஷனின் எல்லா இன்ஸ்டிரக்ஷன்ஸ்களும் முடிக்கப்படுகின்றன பின்னர் மூன்றாவது ட்ரான்ஸ்ஆக்ஷனின் எல்லா இன்ஸ்டிரக்ஷன்ஸ்களும் முடிக்கப்படுகின்றன மற்றும் பல எனவே ஒரு ஷெட்யூல் ஆனது கான்பிலிக்ட் சீரியலைஃசபிலிட்டி என்றால் அது ஷெட்யூலில் உள்ளது நான் அதை கான்பிலிக்ட் அற்ற இன்ஸ்டிரக்ஷன்ஸ்களின் மூலம் மாற்ற முடியும் பின்னர் அதை சீரியல் ஷெட்யூலாக உருவாக்கலாம் பின்னர் மேலும் நான் அதை சொல்லலாம் கொடுக்கப்பட்ட ஷெட்யூல் ஆனது கான்பிலிக்ட் சீரியலைஃசபிலிட்டி ஷெட்யூல் என்று எனவே இப்போது பலவிதமான எடுத்துக்காட்டுகள் மூலம் புரிந்து கொள்ள வேண்டிய நேரம் இது எனவே நாம் ஷெட்யூல் 3 ஏற்கனவே பார்த்தோம் மேலும் இதற்கு முந்தைய 4 வது மாட்யூலின் ஷெட்யூல் மூன்றையும் பார்க்க வேண்டும் எனவே இது சுருக்கமான வடிவம் உண்மையான வடிவம் அல்ல ஏனென்றால் இதற்கு முந்தைய ஷெட்யூல் மூன்றில் மற்ற எல்லா முடிந்த கணக்குகளையும் பார்த்தோம் ஆனால் படிப்பதும் எழுதுவதும் சமமாகும் இப்போது இந்த ஷெட்யூல் 3 ஐ மாற்றலாம் இங்குதான் உங்களுக்கு ஷெட்யூல் 3 உள்ளது மற்றும் இதில் ட்ரான்ஸ்ஆக்ஷன் T1 இன் ஒரு பகுதி மற்றும் ட்ரான்ஸ்ஆக்ஷன் T2 இன் ஒரு பகுதியை நீங்கள் எளிதாகக் காணலாம் அதனால் ஷெட்யூல் 3 ஒரு சீரியல் ஷெட்யூல் அல்ல ஆனால் நீங்கள் அவற்றில் உள்ள கான்பிலிக்ட் அற்ற இன்ஸ்டிரக்ஷன்ஸ்களை மாற்றினால் பின்னர் இதை நீங்கள் இந்த ஷெட்யூலில் மாற்ற முடியும் அதை ஷெட்யூல் 6 என்று அழைக்கின்றோம் அவை T1 இன் அனைத்து இன்ஸ்டிரக்ஷன்ஸ்களும் T2 வின் அனைத்து இன்ஸ்டிரக்ஷன்ஸ்களையும் செய்கின்றன இது ஒரு சீரியல் ஷெட்யூல் எனவே இவற்றை செய்ய முடியும் என்பதால் அவற்றை நாம் கான்பிலிக்ட் சீரியலைஃசபிலிட்டி ஷெட்யூல் மூன்று என்று கூறலாம் அதாவது கான்பிலிக்ட் சீரியலைஃசபிலிட்டி மற்றும் அது எவ்வாறு நடைபெறுகிறது என்று பார்ப்போம் எனவே இங்கிருந்து ஆரம்பிக்கலாம் நீங்கள் இந்த புள்ளியை விட்டுவிடுங்கள் இங்கிருந்து ஆரம்பிக்கலாம் எனவே இங்கு இரண்டு இன்ஸ்டிரக்ஷன்ஸ்களை பார்க்கும்போது அவை ஷெட்யூல் மூன்றில் உள்ள சீரியல் இன்ஸ்டிரக்ஷன்ஸ்களாகும் மேலும் அவற்றை மாற்றி அமைக்க முடியும் அதாவது நான் முதலில் A யை படிக்க முடியும் பின்னர் B யை படிக்க முடியும் பின்னர் அதை மாற்ற முடியும் முதலில் B யை படித்து பின்னர் A யை எழுதி B யை படித்து மற்றும் A யை எழுதி மாற்ற முடியும் நான் அதை செய்து முடித்தவுடன் நான் B யை படிப்பதை A யை படிப்பதன் மூலம் மாற்ற முடியும் அது A யை வைத்து மாற்றுவதற்கு முன்பாகவே செய்ய வேண்டும் ஏனென்றால் Bயை படிப்பது மற்றும்Aயை எழுதுவது அல்லது B யை எழுதுவது B யை படிப்பது மற்றும் A யை படிப்பது ஆகியவை அவற்றினுடைய கான்பிலிக்ட் அற்ற இன்ஸ்டிரக்ஷன்ஸ்களை கான்பிலிக்ட்டாக மாற்றாது ஏன் படிப்பது மற்றும் எழுதுவது ஆகியவை கான்பிலிக்ட் அற்றவை ஏனென்றால் அவை ஒரே டேட்டாவை படிக்கவோ எழுதுவதோ இல்லை ஏன் B யை படிப்பது மற்றும் A யை படிப்பது கான்பிலிக்ட் அற்றவை அவைகள் ஒரே டேட்டாவை அணுகுகின்றன மேலும் அவை இரண்டுமே படிப்பதை மேற்கொள்கின்றன அவைகள் எவற்றையும் எழுதுவதில்லை எனவே நான் அதை மாற்றி அமைக்க முடியும் இதுவே இரண்டாவது ஒன்று நான் செய்யக்கூடியது எனவே நான் B யை படித்து முடித்து விட்டேன் என்றாள் அது இங்கு வரும் மற்றும் A யை எழுதுவது A யை படிப்பது A யை எழுதுவது ஆகியவை கீழே வரும் பின்னர் மறுபடியும் நான் B யை எழுதுவதை A யை எழுதுவது கொண்டு மாற்ற முடியும் இரண்டுமே சரியானவை ஆனால் அவை வெவ்வேறு டேட்டாவை பார்க்கின்றன இதேபோன்று B யை எழுதுவதை A யை படிப்பதன் மூலம் மாற்றி அமைக்க முடியும் ஏனென்றால் மறுபடியும் அவை இரண்டும் வெவ்வேறு டேட்டாக்களையே பார்க்கின்றன எனவே அதை நான் செய்ய முடியும் பின்னர் அவை மேலே வரும் எனவே நான் இந்த 4 மாற்றங்களையும் இறுதியாக செய்தபிறகு இந்த மொத்த ஷெட்யூல் 3 ஆனது இந்த ஆறாவது தொடருக்கு வரும் மேலும் நாம் இந்த சீரியல் ஷெட்யூலை பெற முடியும் எனவே நாம் இந்த ஷெட்யூல் மூன்றை கான்பிலிக்ட் அற்ற சீரியலைஃசபிலிட்டி என்று சொல்லலாம் இதுவே நான் இங்கு சொல்ல வந்த அடிப்படையான கருத்து மிக எளிமையான உதாரணமாக உங்களிடம் இரண்டு ட்ரான்ஸ்ஆக்ஷன்கள் உள்ளன T3 மற்றும் T4 மேலும் உங்களிடம் இந்த சந்தர்ப்பம் உள்ளது இப்பொழுது இது கான்பிலிக்டான சீரியலைஃசபிலிட்டி என்றால் இல்லை ஏனென்றால் அது கான்பிலிக்டான சீரியல் மையமாக உருவாக்கப்பட வேண்டும் அதற்கு இரண்டு பரிமாற்றங்கள் T3 உடைய எழுதுவது செயலை T4 உடைய எழுதுவது என்ற செயலின் மூலம் மாற்ற வேண்டும் அது சாத்தியமானதல்ல ஏனென்றால் அவை கான்பிலிக்டான இன்ஸ்டிரக்ஷன்ஸ்களாகும் அவைகள் ஒரே டேட்டாவான Q வை அணுகுகின்றன மேலும் அவை இரண்டும் எழுதும் செயலாகும் மற்றொரு விருப்பமானது நான் T3 உடைய படிப்பது என்ற இந்த செயல் T4 உடைய எழுதுவது செயல் மூலம் மாற்ற முடியும் அவைகள் கான்பிலிக்டானவை ஏனென்றால் அவை இரண்டுமே ஒரே டேட்டாவை அணுகுகின்றன அவற்றில் ஒன்று எழுதுவது ஆகும் எனவே நான் எந்த ஒரு பரிமாற்றத்தையும் செய்ய இயலாது அப்படி என்றால் என்னால் அந்த ஷெட்யூலுக்கு கான்பிலிக்ட் சமமானதை கண்டுபிடிக்க இயலாது அது T3 T4 அல்லது T4T3 என்ற இரண்டுக்கும் அது இந்த ஷெட்யூல் அல்ல அவற்றில் ஏதாவது ஒன்றுக்கு கான்பிலிக்ட் சமமானவை அல்ல எனவே இந்த ஷெட்யூல் ஆனது கான்பிலிக்ட் சீரியலைஃசபிலிட்டியில் அல்ல இதுவே அடிப்படையான கருத்தாகும் எனவே நீங்கள் பல்வேறு உதாரணங்கள் மூலம் தொடக்கத்தில் இருந்தே புரிந்து கொள்ள முயற்சிக்க வேண்டும் பின்னர் ட்ரான்ஸ்ஆக்ஷன்களை நிர்வகிப்பதும் மூலம் அவற்றைப் பற்றி படிப்பதன் மூலம் சுலபமாக அந்த செயல்களை புரிந்து கொள்ள முடியும் எனவே நான் உங்களுக்கு சில மற்ற தவறான ஷெட்யூல்களையும் காண்பிக்கிறேன் மற்றும் சில கடினமான உதாரணங்களையும் பற்றி பார்ப்போம் எனவே இரண்டு விதமான ட்ரான்ஸ்ஆக்ஷன்களை கருத்தில் கொள்வோம் அவற்றில் ட்ரான்ஸ்ஆக்ஷன் ஒன்று இங்கு உள்ளது கணக்கை புதுப்பிக்கவும் அதாவது 31414 என்ற கணக்கு எண் கொண்ட குறிப்பிட்ட கணக்கிலிருந்து அதன் பேலன்ஸில் இருந்து 100 டெபிட் வைக்கின்றோம் எனவே இது அதனுடைய பேலன்ஸில் இருந்து 100 டெபிட் வைக்கிறது அதேபோல் ட்ரான்ஸ்ஆக்ஷன் இரண்டில் நீங்கள் கணக்கை புதுப்பி கிறீர்கள் எவ்வாறென்றால் அதனுடைய பேலன்சை 1 005 ஆல் பெருக்கி அதாவது நாம் அந்த கணக்கிற்கு 0 5 சதவிகித வட்டி அளிக்கிறோம் மேலும் இங்கு அவற்றில் வேறு எந்தப் உட்பிரிவும் இல்லை எனவே ட்ரான்ஸ்ஆக்ஷன் 2 ஆனது உண்மையிலேயே பேலன்சை மாற்றுகிறது எல்லா கணக்குகளிலும் ஆனால் ட்ரான்ஸ்ஆக்ஷன் 1 ஆனது ஒரே ஒரு கணக்கிலிருந்து மட்டும் இந்தப் டெபிட் வைப்பதை செய்தது அவற்றின் அடிப்படையில் என்ன நடக்கும் என்று பார்ப்போம் எனவே முதலில் ட்ரான்ஸ்ஆக்ஷன் ஒன்றினை மற்றும் ட்ரான்ஸ்ஆக்ஷன் இரண்டினை எழுத முயற்சிப்போம் முதலில் படிப்பது மற்றும் எழுதுவதற்கு உரிய சுருக்கமான வடிவத்தை பார்ப்போம் எனவே ட்ரான்ஸ்ஆக்ஷன் 1 என்பது அது ஒரே ஒரு கணக்கின் மீது மட்டும் வேலை செய்கிறது அதை நாம் கணக்குA என்று வைத்துக் கொள்வோம் எனவே அது என்ன செய்யும் அது பேலன்சை நூறு என்று டெபிட் வைக்கும் எனவே அது படிக்கப்பட வேண்டும் அதை r1 என்று சொல்லலாம் அதாவது இங்கு உள்ள கீழ் குறிஎண் ஆனது ட்ரான்ஸ்ஆக்ஷன்கான எண்ணை குறிக்கிறது எனவே r1 என்பதில் r என்பது படிப்பதை குறிக்கிறது மற்றும் ஒன்று என்பது ட்ரான்ஸ்ஆக்ஷன் ஒன்றைக் குறிக்கிறது எனவே அது ட்ரான்ஸ்ஆக்ஷன் ஒன்றால் படிக்கப்படுகிறது மேலும் நாம் என்ன படிக்கின்றோம் நாம் கணக்கு A உடைய பேலன்சை படிக்கின்றோம் அதை சாதாரணமாக என்று சொல்லலாம் பின்னர் நாம் என்ன செய்ய வேண்டும் அவற்றை பஃப்பரில் டெபிட் வைத்த பின்பு மறுபடியும் எழுத வேண்டும் என்றால் மட்டுமே மாற்றங்கள் நடைபெறும் எனவே நான் அதை உண்மையான SQL அறிக்கையிலிருந்து காண்பிக்கிறேன் நாம் எவ்வாறு எழுதுவது மற்றும் படிப்பதற்குரிய சுருக்கமான வடிவத்தை சீரியலைஃசபிலிட்டியை காரண படுத்துவது மூலம் செய்ய முடியும் மாறாக நீங்கள் ட்ரான்ஸ்ஆக்ஷன் இரண்டை பார்த்தீர்கள் என்றால் அது உண்மையாகவே எந்த ஒரு வேர் உட்பிரிவையும் கொண்டிருக்காது எனவே இந்த பேலன்சை அப்டேட் செய்வது எல்லா கணக்கின் மீதும் செய்கிறது அதாவது அது இந்த பேலன்சை அப்டேட் கணக்குA மீதும் அல்லது அதை நாம் ட்ரான்ஸ் ஆக்ஷன் ஒன்றின் மீது என்று கொள்ளலாம் எனவே அவற்றை நாம் உதாரணம் படுத்த முடியும் இயற்கையாகவே சொல்வதன் மூலம் எவ்வாறென்றால் பேலன்ஸ் ஆனது அதனுடைய உண்மையான பேலன்ஸில் இருந்து 1 005 மடங்கு பேலன்ஸ் ஆக மாற்றப்படுகிறது நாம் A வை ஏன் படிக்க வேண்டும் ட்ரான்ஸ்ஆக்ஷன் இரண்டில் அந்த படிப்பது நடக்கும்போது எனவே அது r2 மற்றும் திரும்ப எழுதலாம் எனவே அது W2 மற்றும் நான் B யை வேறு ஒரு கணக்கு என்று நினைத்துக் கொள்கிறேன் எனவே ஒன்றுக்கு மேற்பட்ட கணக்குகள் இருக்கலாம் அதாவது நூறு அல்லது ஆயிரத்திற்கும் மேற்பட்ட கணக்குகள் இருக்கலாம் ஆனால்சீரியலைஃசபிலிட்டி பொருத்தவரை இவை அனைத்தும் A லிருந்து வேறுபட்ட பிற கணக்குகள் ஆகும் எனவே நாம் இன்டெக்ஸ் ஆக ஒன்றை கருத்தில் கொள்ள வேண்டும் அது சில பிற கணக்குகள் B A யை மற்ற பேலன்ஸ் மற்றும் இயற்கையாகவே அவை இங்கு மாற்றப்படுகின்றன அல்லது அவை அப்டேட் செய்யபடுகின்றனஇங்கு B யை படிப்பதை B r என்பதிலிருந்து மற்றும் B யை எழுதுவதை W to B என்றும் சொல்லவேண்டும் எனவே இவை இரண்டும் ட்ரான்ஸ்ஆக்ஷனின் சுலபமான வடிவமாகும் அதை நாம் அனாலிசிஸ் செய்ய வேண்டும் இப்போது A எடுத்துக்கொள்வோம் நாம் ட்ரான்ஸ்ஆக்ஷன் 1 மற்றும் ட்ரான்ஸ்ஆக்ஷன் 2 க்கு இடையில் உள்ளோம் நம்மிடம் 6 இன்ஸ்டிரக்ஷன்கள் உள்ளன எனவே நாம் ஷெட்யூல் ஆறினை உருவாக்க முடியும் அவற்றில் இந்த ஆறு இன்ஸ்டிரக்ஷன்களும் இன்டர்லிவிங் செய்யப்படும் மேலும் நாம் முதன்மையான நிபந்தனையாக ஒவ்வொரு ட்ரான்ஸ்ஆக்ஷனிலுள்ள இன்ஸ்டிரக்ஷன்கள் ஒரே வரிசையில் அவை எவ்வாறு இருந்தனவோ அதே மாதிரி இருக்க வேண்டும் எனவே r1 என்பது w1 முன்னும் இந்த ஷெட்யூலில் இருக்க வேண்டும் R2 என்பது W2 க்கு முன்னும் W2 என்பது r2 முன்னும் R2 என்பது W2 முன்னரும் இருக்க வேண்டும் எனவே அவற்றின் உண்மையான வரிசை ஆனது பராமரிக்கப்படும் ஆனால் நம்மிடம் இன்டர் லிவிங் ஷெட்யூல் ஆன S உள்ளது மேலும் பின்னர் நாம் இங்கு பார்த்தால் அவற்றினுடைய எழுதுதலில் இது ஷெட்யூல் S என்று அறியப்படுகிறது எனவே எழுதுதலில் நீங்கள் சொல்லலாம் A 200 டாலர்களுடன் ஆரம்பமாகிறது மற்றும் B தீனுடைய ஆரம்பத்தில் 100 டாலர்கள் உள்ளது என்று கொள்வோம் எனவே என்ன நடக்கும் நீங்கள்அவற்றைப் படிக்கும்போது நீங்கள் இவ்வாறு படிப்பீர்கள் முதலாவதாக r1 என்று மேலும் 200 படிக்கப்படுகிறது பின்னர் r2 எனவே r2 மறுபடியும் 200 என்று படிக்க பட்டால் என்ன நடக்கும் பின்னர் நீங்கள்W1 செய்யலாம் W1 என்றால் என்ன W1 என்பது ஒரு ட்ரான்ஸ்ஆக்ஷனின் எழுதுவது ஆகும் எனவே ட்ரான்ஸ்ஆக்ஷன் 1 பேலன்ஸை டெபிட் செய்தபிறகு எழுதுவதை அதனுடைய இன்டர்மீடியட் கம்புடேஷன் என்று சொல்லலாம் எனவே ட்ரான்ஸ்ஆக்ஷன் 1 ஆனது எழுதும்போது அது என்ன மதிப்பை r1 வழியாக படித்ததோ அதைத்தான் எழுதும் அது 200 பின்னர் அதிலிருந்து 100 டெபிட் வைக்கப்பட்டது எனவே அது மறுபடியும் 100 இன்று திரும்ப எழுத வேண்டும் பின்னர் அடுத்தபடியாக w2 ஆகும் எனவே w2 என்பது திரும்ப எழுதப்பட்டால் w2 என்பதால் இங்கு அது மறுபடியும் முடிவுகளை அதாவது ட்ரான்ஸ்ஆக்ஷன் இரண்டின் முடிவுகளை r2 என்ன படித்து இருந்ததோ அதனடிப்படையில் r2 எழுதப்பட்டது அது படிக்கப்பட்டது 200 என்று எனவே இங்கு நீங்கள் 200 ஆல் பெருக்கும்போது இந்த விகிதமானது201 ஆக வரும் எனவே W2 என்பது 201 என்பதை எழுதும் எனவே இயற்கையாகவே E என்பதுW2 என்றும் அது A உடைய மதிப்பைW1 என்றும் மாற்றுகிறது எனவே A உடைய இறுதி மதிப்பானது 201 என்று வரும் பின்னர் உங்களிடம் உள்ள R ஆனது W ஆக இருக்க வேண்டும் அதே 100 படிக்க வேண்டும் மேலும் அது அந்த பேலன்சை 1 005 ஆல் மாற்றி அது 100 5 ஆக வரவேண்டும் எனவே நான் என்ன சொல்ல வருகிறேன் என்றால் இதைப் பார்க்கும்போது என்ன நடக்கிறது என்பது புரியும் நான் கணக்கு A லிருந்து 100 டாலரை டெபிட் வைத்து விட்டேன் அதை நான் ட்ரான்ஸ்ஆக்ஷன் ஒன்று என்று சொல்லலாம் ஆனால் நான் இங்கு 200 டாலரிலிருந்து ஆரம்பித்துள்ளேன் ஆனால் இறுதியில் நான் என்னுடைய ஷெட்யூலிருந்து கணக்கு A உடைய பேலன்ஸ் 201 டாலராக இருக்கிறது ஆனால் அதனுடைய பேலன்ஸ் ஆனது 100 டாலர் ஆக இருக்க வேண்டும் கணக்கு B உடைய பேலன்ஸ் நன்றாக உள்ளது ஆனால் கணக்கு A யில் 101 டாலர்கள் அதிகமாக உள்ளன எனவே இயற்கையாகவே வங்கியானது திவாலாகி விடும் இவ்வாறான ஷெட்யூல்களை கடைபிடிக்கும் போது எனவே இந்த ஷெட்யூல் என்பது சரியான ஒன்று அல்ல அது கன்சிஸ்டன்ட் ஷெட்யூலும் அல்ல இது ஒரு மோசமான ஷெட்யூல் வேறு சில உதாரணங்களையும் பார்ப்போம் எப்போதும் கன்சிஸ்டன்ட் ஷெட்யூல் என்பதைப் பற்றி கேட்போம் கன்சிஸ்டன்ட் என்றால் என்ன அதில் என்ன நடக்கும் இயற்கையாகவே நம்மிடம் இரண்டு சீரியல் ஷெட்யூல்களை வைத்துக்கொள்ளலாம் இரண்டு ட்ரான்ஸ்ஆக்ஷன்கள் எனவே இரண்டு விதமான சத்தியமான சீரியல் ஷெட்யூல்கள் உள்ளன அவை நடக்க முடியும் அதாவது முதலில் T1 நடக்கிறது பின்னர் முழுமையான T2 நடக்கிறது அல்லது முதலில் முழுமையான T2 பின்னர் T1 நீங்கள் இந்த படிகள் வழியே சென்று பார்த்தீர்கள் என்றால் ஆரம்பத்தில் A இல் 200 டாலர்களும் மற்றும் B இல் 100 டாலர்களும் என்று வைத்துக் கொள்வோம் இவையே சாத்தியமான முடிவுகள் இயற்கையாக பார்க்கும்போது நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி வேறுபட்ட வரிசையை மற்றும் வேறுபட்ட ஷெட்யூலை பின்பற்றும் போது உங்களுடைய முடிவானது மாறுபடும் ஆனால் இரண்டுமே சரியானது என்றால் ஏதாவது ஒன்றுதான் நடக்க வாய்ப்பு உள்ளது ஆனால் இரண்டுமே கன்சிஸ்டன்ட் ஒன்று டெபிட் வைப்பது முதலில் நடக்கலாம் பின்னர் வட்டியை கிரெடிட் வைப்பது அல்லது வட்டியை கிரெடிட் வைப்பது முதலில் நடக்கலாம் பின்னர் டெபிட் வைப்பது நடக்கலாம் எனவே இரண்டுவிதமான ஷெட்யூல்களும் ஏற்றுக் கொள்ளக் கூடியவை ஆனால் நமக்கு முந்தைய வழக்கில் ஷெட்யூல் S ல் கிடைத்தது ஏற்றுக்கொள்ளத்தக்கது அல்ல எனவே நீங்கள் அதை சீரியலைஃசபில் என்று கூறமுடியும் இதேபோன்ற விளைவுகள் வரும் போது அதாவது நம்மிடமுள்ள இரண்டு ஷெட்யூல்களில் ஏதாவது ஒன்றின் மூலம் பின்னர் நாம் இதை சீரியலைஃசபில் ஷெட்யூல் என்று கூறலாம் எனவே மறுபடியும் மற்றொரு உதாரணத்தை உருவாக்குவோம் ஷெட்யூல் T இங்கு உள்ளது எனவே நாம் என்ன செய்ய வேண்டும் நாம் அந்த ஷெட்யூல் S யை எடுத்துக்கொள்ள வேண்டும் அதை நாம் ஏற்கனவே மோசமானது என்று பார்த்துள்ளோம் மற்றும் நாம் அதை மாற்ற வேண்டும் இந்த இரண்டை நாம் செய்ய வேண்டும் முதலில்W2 பின்னர்W1 இப்போது சில சுவாரசியமான விஷயங்கள் நடப்பதை பார்க்கலாம் எனவே இப்போது இந்தப் பகுதியை கவனித்தீர்கள் என்றால் ஷெட்யூல் T யின் இடப்பக்கம் உள்ள பகுதி அவற்றில் A மற்றும் B இரண்டுமே 100 டாலரை வைத்து தொடங்குகின்றன என்று வைத்துக் கொள்வோம் மற்றும் பின்னர் இந்த படிகள் வழியாக செல்லும்போது r1 என்பது ட்ரான்ஸ்ஆக்ஷன் ஒன்றிலும் r2 என்பது ட்ரான்ஸ்ஆக்ஷன் இரண்டிலும் உள்ளது பின்னர் W2 ஆனது நடக்கிறது எனவே வட்டி கிரெடிட்வைக்கப்பட்டது 100 மேலும் என்ன நடந்திருக்கும் W2 பின்னால் W1 எனவே இங்கு என்ன எழுதப்பட்டதோ அதுவே டெபிட் வைக்கப்பட்டது மற்றும் திரும்ப எழுதப்பட்டது எனவே இங்கு என்ன வாசிக்கப்பட்டது அது 100 டாலர் என்று எனவே நீங்கள் 100 டாலரை டெபிட் வைத்தீர்கள் அது 0 வாக ஆனது எனவே A ஆனது 0 வாக மாறியுள்ளது மற்றும் உங்களிடம் உள்ள B ஆனது சரியாக சென்று கொண்டுள்ளது எனவே நாம் பார்ப்பது சரியான ஒன்று எனவே முதலில் உள்ள ஓர் உதாரணத்தின் மூலம் முடிவானது ஒன்றாக இருக்கும் சீரியல் ஷெட்யூல் ஒன்றில் உள்ளது போல் மற்றும் எல்லாம் சரியாக நடக்கிறது என்று நீங்கள் கருதினால் ஆனால் இது குறிப்பிட்ட மதிப்புகளின் அடிப்படையில் தற்காலிகமானது இப்போது மற்றுமொரு செயல்முறையை அதே ஷெட்யூலின் மூலம் செய்யப் படுவதை எடுத்துக் கொள்வோம் அவை இந்த 200 மற்றும் 100 ஆகிய மதிப்புகளை பயன்படுத்திக்கொள்கின்றன இப்போது அவை 100 மற்றும் 200 உடன் இருக்கின்றன மற்றும் நாம் w1 னை தொடர்ந்து w2 செய்யலாம் எனவே r2 வை தொடர்ந்து w2 வருவதனால் 100 படித்து 200 படித்து மேலும் 10 1 005 என்பது ஒரு வகையான வட்டி விகிதம் ஆகும் அவற்றை அவற்றிற்கு கொடுத்து தொகையானது 201 என்று வருகிறது மேலும் r1 பின்னர் நீங்கள் w1எழுதலாம் இப்பொழுது W1 மாறினால் என்ன ஆகும் r1 இடம் 200 படிப்பது இருக்கும் மேலும் அதிலிருந்து நீங்கள் 100 கழித்துக் கொள்ளலாம் எனவே இப்போது உங்களிடம் w1 உள்ளது உங்களிடம் 100 உள்ளீடுகள் உள்ளன மேலும் இதிலிருந்து நீங்கள் உங்களிடம் உள்ள B கண்டிப்பாக மாற்ற முடியாது எனவே இதனுள் இப்பொழுது நீங்கள் பார்த்தீர்கள் என்றால் அவரிடம் A யின் உடைய மதிப்பு நூறு என்று உள்ளது இது கண்டிப்பாக நீங்கள் பின்னால் பார்க்கும்போது உள்ள மதிப்பாகும் எனவே 200 மற்றும் 100 ஆகிய மதிப்புகள் என்பவற்றை நம்மிடம் இருப்பதாக நாம் இங்கு நினைத்துக் கொள்ள வேண்டும் நீங்கள் பார்த்தீர்கள் என்றால் எந்தவொரு ஷெட்யூலிலும் A க்கு ஒரு மதிப்பும் இருக்க முடியாது என்பதை நீங்கள் காணலாம் இது 100 டாலராகும் அதை நீங்கள் இங்கு கண்டுபிடிக்கலாம் அது 100 50 அல்லது 101 ஆக இருக்க முடியும் ஆனால் உங்களுக்கு அந்த மதிப்பு நூறாக வருகிறது எனவேசில டேட்டா உடன் இருந்தாலும் ஒரு ஷெட்யூலில் வரிசைப்படுத்தக்கூடியதாக தோன்றலாம் ஆனால் அது உண்மையில் அது அவ்வாறு இல்லை மற்றும் ஷெட்யூல் சீரியலைஃசபிலிட்டி ஆக மாற்றப்பட வேண்டுமென்றால் அது கண்டிப்பாகசரியாக நிறுவப்பட வேண்டும் எனவே S அல்ல T இரண்டுமே சீரியலைஃசபிலிட்டி கொண்டதாக அல்ல எனவே மற்றும் ஒரு ஷெட்யூல் U ஆனது இதை மறுபடியும் செய்கிறது இனி ட்ரான்ஸ்ஆக்ஷன் ஒன்றைப் பார்க்கும்போது அதில் உள்ள இன்ஸ்டிரக்ஷன்ஸ் இந்த ட்ரான்ஸ்ஆக்ஷனின் இடையில் ஏதாவது ஒரு இடத்தில் நடந்திருக்கலாம் எனவே ட்ரான்ஸ்ஆக்ஷன் 2 மற்றும் இதிலிருந்து நீங்கள் என்ன பெறுவீர்கள் எனவே நீங்கள் இதற்கு முந்தைய வழக்கை திரும்பி பார்க்க வேண்டும் நீங்கள் கண்டுபிடிக்கலாம் இந்த ட்ரான்ஸ்ஆக்ஷன் ஆனது ட்ரான்ஸ்ஆக்ஷன் இரண்டுடன் ஒத்துப்போகிறது எனவே இது ட்ரான்ஸ்ஆக்ஷன் இரண்டை போலவே உள்ளது எனவே மறுபடியும் A ன்னுடைய டேட்டா ஆனது பார்ப்பதற்கு சரியாக தோன்றுகிறது ஆனால் நாம் அதை சரியாக நிறுவ வேண்டும் எனவே நாம் அதை சரியாக நிறுவுவதற்கு ட்ரான்ஸ்ஆக்ஷன் 2 ஆனது சீரியலைஃசபிலிட்டியில் உள்ளது என்று நிரூபிக்க வேண்டும் அதாவது ட்ரான்ஸ்ஆக்ஷன் U ஆனது ட்ரான்ஸ்ஆக்ஷன் 2 உடன் கான்பிலிக்ட் சீரியலைஃசபிலிட்டியில் உள்ளது அதை எவ்வாறு செய்வது நாம் கான்பிலிக்ட் இன்ஸ்டிரக்ஷன்ஸ் களுடன் மாற்றி அமைத்துக் கொண்டே இருக்க வேண்டும் இதிலிருந்து நாம் தொடங்கினோம் என்றால் பின்னர் W1 னை W2 ஆல் வேறுபட்ட டேட்டா மூலமாக மாற்றியமைக்க வேண்டும் பின்னர் r1 னை r2 ஆல் வேறுபட்ட டேட்டா மூலமாக மாற்றியமைக்க வேண்டும் இரண்டுமே படிப்பதற்கான இன்ஸ்டிரக்ஷன்ஸ் ஆகும் இறுதியாக r1 வினை w2 உடனும் r1 வினை w2 உடனும் மாற்றியமைக்க வேண்டும் பின்னர் நமக்கு இது கிடைக்கும் இப்போது நீங்கள் பார்த்தீர்கள் என்றால் ட்ரான்ஸ்ஆக்ஷன் இரண்டானது ட்ரான்ஸ்ஆக்ஷன் ஒன்றுக்குப் பின்னால் நடைபெறுகிறது அதை ஷெட்யூல் 2 என்கிறோம் உண்மையில் அது ஒரு சீரியல் ஷெட்யூல் அல்ல நாம் ஷெட்யூல் U வினை கான்பிலிக்ட்டுக்கு சமமான ஷெட்யூல் 2 ஆக மாற்ற அதுவும் சீரியல் ஆனதாக இருக்கும் எனவே நாம் சொல்லலாம் நம்முடைய முந்தைய முயற்சியிலிருந்து ஷெட்யூல் S மற்றும் ஷெட்யூல் T ஆகியவை சீரியலைஃசபிலிட்டியில் அல்ல ஷெட்யூல்U ஆனது சீரியலைஃசபிலிட்டி ஆக உள்ளது எனவே இயற்கையாகவே அனைத்து சீரியலைஃசபிலிட்டி ஷெட்யூலும் கான்பிலிக்ட் சீரியலைஃசபிலிட்டி கொண்டவை ஆகும் உதாரணமாக நான் இங்கே கொடுத்துள்ளேன் எனவே நான் இங்கே எதை முன்னிலைப்படுத்த முயல்கிறேன் என்றால் ஷெட்யூல் ஆனது சீரியலைஃசபிலிட்டி கொண்டதாக இருக்கலாம் ஆனால் அது கான்பிலிக்ட் சீரியலைஃசபிலிட்டி கொண்டதாக இருக்காது எனவே கான்பிலிக்ட் சீரியலைஃசபிலிட்டி என்பது வலிமையான கருத்தாக உள்ளது எனவே நான் இங்கு ஒரு சிறிய உதாரணத்தை கொடுத்துள்ளேன் அதை உங்களிடம் விட்டுவிடுகிறேன் அதை நீங்கள் உள்ளார்ந்து புரிந்து கொள்ள வேண்டும் இங்கு அவற்றை கான்பிலிக்ட் சீரியலைஃசபிலிட்டியாக காட்ட முடியாது என்பதனை என்னவென்றால் மூன்றுவிதமான ட்ரான்ஸ்ஆக்ஷன்கள் உள்ளன இங்கு அவைw1w2w3 மேலும் நீங்கள் இந்த ஷெட்யூலில் உள்ள கான்பிலிக்ட் இன்ஸ்டிரக்ஷன்ஸ்களை மாற்ற முடியாது மேலும் அவற்றை சீரியல் ஷெட்யூல் ஆகவும் மாற்ற முடியாது எனவே சீரியல் ஷெட்யூல் என்பது இங்குT1T2T3T1T 3T2T2 என்பதாகும் எனவே இந்த ஆறு சாதகமானவற்றிலிருந்து நீங்கள் இந்த கான்பிலிக்ட்டுக்கு இக்வலன்சிலிருந்து எந்த ஒரு ஆறு சீரியல் ஷெட்யூலாக மாற்ற முடியாது ஆனால் இது இயற்கையாகவே சீரியல் ஷெட்யூல் ஏனெனில் அவற்றில் பலவிதமான எழுதும் இன்ஸ்டிரக்ஷன்ஸ்கள் இருந்தன ஆனால் அவற்றுக்கு இடையே படிப்பதற்கான இன்ஸ்டிரக்ஷன்ஸ்கள் எதுவும் இல்லை எனவே நீங்கள் மிக இலகுவாக காரணப்படுத்த முடியும் ஏனென்றால் இங்கு மதிப்பானது உண்மையாகவே மாறவில்லை இதுவே சீரியலைஃசபிலிட்டியின் அடிப்படையான கருத்தாகும் இப்பொழுது கேள்வி என்னவென்றால் இயற்கையாகவே நாம் எவ்வாறு கண்டுபிடிப்பது ஒரு ஷெட்யூல் ஆனது சீரியலைஃசபிலிட்டி கொண்டு இருக்கும் போது ஒரு செயலானது உருவாக்குவதற்கு தேவைப்படுகிறது அதை பிரஸிடெண்ட்ஸ் கிராஃப் என்கிறோம் எனவே என்னிடம் சில தொகுப்பான ட்ரான்ஸ்ஆக்ஷன்கள் உள்ளது என்றால் நான் அந்த கிராஃபை டைரக்டடு கிராஃப் ஆக அவற்றின் எட்ஜ் யில் ட்ரான்ஸ்ஆக்ஷன் உடைய பெயர்கள் இருக்கும் மேலும் நாம் அந்த கிராஃபை Ti யிலிருந்து Tj விற்கு வரைய முடியும் எனில் அர்த்தம் என்னவென்றால் அதனுடைய எட்ஜ் ஒரு டைரக்டடு எட்ஜ் ஆக இருக்கும் இந்த இரண்டு ட்ரான்ஸ்ஆக்ஷன்களும் TiTj ஆகியவை கான்பிலிக்ட் ஆனவை எனவே TiTj கான்பிலிக்ட் ஆனவை எனில் அவைகளுக்கு இடையில் எட்ஜ் இருக்கும் அந்த எட்ஜ் ஆனது Ti இல் இருந்து Tj விற்கு இருக்கும் எப்போது என்றால் Tj உடன் கான்பிலிக்ட் ஆக இருக்கும் டேட்டாவை Ti அணுகும் போது எனவே Ti என்பது தலைமையானதாக முன்னர் இருந்தால் பின்னர் நாம் ஒரு வில்லை Ti யிலிருந்து Tj விற்கு வரைய முடியும் இல்லாவிடில் அது Ti யிலிருந்து Tj விற்கு வரும் எனவே நாம் அவற்றை ஒரு அனடேட் லேபிள் மூலம் அதாவது அந்த வில்லின் மீது எந்த டேட்டாவை நாம் அணுக முயற்சித்தோம் அது வழியாக உணர்த்தலாம் எனவே இதையே A என்று சொல்லலாம் அதாவது இது பிரஸிடெண்ட்ஸ் கிராஃப் என்று அழைக்கப்படுகிறது இந்த ஷெட்யூல் ஆனது கான்பிலிக்ட் சீரியலைஃசபிலிட்டி கொண்டது என்றால் அதனுடைய பிரஸிடெண்ட்ஸ் கிராஃப் சைக்கிள் இல்லாமல் இருக்கும் போது மட்டுமே இயற்கையாகவே அவற்றிற்கு இடையில் சைக்கிள் இருக்கிறது எனில் நான் அந்த நோடுகளை குரானாலாஜிக்கல் வரிசையில் வரிசைப்படுத்தி நாம் அவற்றின் சீரியல் ஷெட்யூலை கண்டுபிடிக்க முடியும் ஆனால் அவற்றில் சைக்கிள் இருக்கும் போது இயற்கையாகவே எந்த ஒரு ட்ரான்ஸ்ஆக்ஷனையும் சைக்கிளில் செய்ய முடியாது அதனுடைய ஆரம்பத்தில் மற்றும் மற்ற அனைத்தையும் அதனுடைய பின்னால் பகுதியில் செய்யலாம் கண்டிப்பாக அவை கான்பிலிக்ட்டாக இருக்கும் எனவே நாம் அவற்றின் விளக்கமான செயல்முறைகளின் மூலம் இலகுவாக அதாவது சைக்கிள் இருப்பதை முன்னதாகவே அறியமுடியும் அது மிக எளிதாக என் ஸ்கொயர் நேரத்திலோ அல்லது n பிளஸ் E நேரத்திலோ இதில் n என்பது எத்தனை எட்ஜ் உள்ளது என்பதை குறிக்கிறது எனவே பிரஸிடெண்ட்ஸ் கிராஃப் என்பது அதனுடைய சீரியலைஃசபிலிட்டி வரிசையில் சைக்கிள் இல்லாமல் இருப்பதை அதனுடைய எளிய குரானாலாஜிக்கல் வரிசையின் மூலம் அடைய முடியும் அங்கு அவற்றின் செயல் முறையை பற்றி விளக்கவில்லை நீங்கள் அதை அந்த புத்தகத்தில் இருந்து தெரிந்து கொள்ள வேண்டும் என்று விரும்புகிறேன் எனவே கான்பிலிக்ட் சீரியலைஃசபிலிட்டியை ஆய்வு செய்யும்போது டைரக்டட் கிராஃப் வரைவதற்கான படிகளை உருவாக்க முடிகிறது அதனுடைய ஒவ்வொரு செயல்களின் வழியாக செல்லும்போது நீங்கள் பார்த்தீர்கள் என்றால் ஒவ்வொரு செயல்களும் படிப்பது மற்றும் எழுதுவதாக இருக்கும் அந்த செயலானது எழுதுவதாக இருந்தால் அதை wi என்பதிலிருந்து அறியமுடியும் இதில் என்ன நடக்கும் என்றால் டேட்டா X ஆனது ஒவ்வொரு பல்வேறுபட்ட ட்ரான்ஸ்ஆக்ஷன்களில் பின்னால் அதனுடைய இருப்பினை காட்டுகிறது சில rj அல்லது சில wj என்பது ட்ரான்ஸ்ஆக்ஷன் I அல்லது சில ட்ரான்ஸ்ஆக்ஷன் J வில் இருக்கலாம் அது படிப்பதாக இருக்கலாம் அல்லது எழுதுவதாக இருக்கலாம் பின்னர் டைரக்டட் கிராஃப் ஆனது Ti லிருந்து Tj க்கு இருக்கும் இதைத்தான் நான் ஏற்கனவே சொன்னேன் மற்றொரு வகையான வழக்கில் உங்களுடைய செயலானது ri J என்று இருந்தாள் அது படிக்கும் செயலைக் குறிக்கிறது பின்னர் நீங்கள் இதை இப்படித்தான் நீங்கள் பார்க்க வேண்டி இருக்கும் அதனுடைய வலது பக்கம் உள்ள வேறுபட்ட ட்ரான்ஸ்ஆக்ஷனில் உள்ள X மீது நடைபெறுகிறது என்று உங்களுடைய தற்போதைய செயலானது படிப்பதாக இருந்தால் இயற்கையாகவே பின்னர் நீங்கள் எழுதுவதை தேடாதீர்கள் அவற்றின்மீது வேறு சிலர் படிப்பதற்கான செயல்களில் இருக்கலாம் பின்னர் நீங்கள் அதை கான்பிலிக்ட் எட்ஜ் ஆக சேர்க்காதீர்கள் எனவே இந்த கிராஃபின் மீது இந்த ஷெட்யூல் ஆனது கான்பிலிக்ட் சீரியலைஃசபிலிட்டியில் உள்ளது ஏனென்றால் அவை சைக்கிள் இல்லாததாக உள்ளது பின்னர் நாம் அவற்றில் குரானாலாஜிக்கல் வரிசையின் மூலம் அவற்றைப் பெற முடியும் எனவே இங்கு நான் என்ன செய்கிறேன் என்றாள் ஒரு மிகப்பெரிய உதாரணத்தை எடுத்துள்ளேன் இதனுடைய ஆரம்பமானது இங்கே இருக்கிறது நான் உங்களுக்கு ஐந்து ட்ரான்ஸ்ஆக்ஷன்கள் உள்ள ஒரு ஷெட்யூலை கொடுத்துள்ளேன் அவற்றில் AB E என்ற ஐந்து வகையான வேறுபட்ட டேட்டா உருப்படிகள் உள்ளன மேலும் அவற்றின் மீது பல வகையான படிப்புகள் மற்றும் எழுதுவது போன்ற செயல்கள் நடக்கின்றன அவற்றின் அடிப்படை நீங்கள் ஒரு காலியான கிராஃபிலிருந்து தொடங்கலாம் உங்கள் கிராஃபில் ஐந்து நோடுகள் உள்ளது என்று வைத்துக் கொள்வோம் ஏனென்றால் உங்களிடம் ஐந்து விதமான ட்ரான்ஸ்ஆக்ஷன்கள் உள்ளன உங்களுக்கு கொடுக்கப்பட்ட ஷெட்யூல் வழியாக செல்லும்போது முதலாவதாக நீங்கள் தொடங்குவது W1 A எனவே a என்பது டேட்டா உருப்படி அதை நீங்கள் பார்க்கிறீர்கள் என்றால் அதை யார் செய்தது எனவே நீங்கள் பார்த்தீர்கள் என்றால் a என்பது A யால் படிக்கப்படுகிறது இங்கு அது T2 ஆல் படிக்கப்படுகிறது என்று குறிக்கப்பட்டுள்ளது அங்கு கான்பிலிக்ட் உள்ளது எனவே நீங்கள் T1 T2 என்ற இரண்டு எட்ஜ்களை சேர்த்துக் கொள்கிறார்கள் அதற்கு அடுத்ததாக r2 என்று வருகிறது மற்றும் நீங்கள் AAAAAA என்று வருகிறதா என்று பார்த்தீர்கள் என்றால் அப்படி இல்லை அதனை சீரியல் ஆக எந்த ஒரு எழுதுதலும் இல்லை எனவே புதிதாக ஒரு எட்ஜ் தேவைப்படவில்லை பின்னர் உங்களிடம்W1B உள்ளன பின்னர்r4 உங்களிடம் உள்ளது அதாவது ட்ரான்ஸ்ஆக்ஷன் 4 ஆனது பின்னால் படிக்கப்படுகிறது எனவே W1 B என்பது சீரியல் T4 ஆல் படிக்கப்படுகிறது அங்கு கான்பிலிக்ட் எனவே நீங்கள் T1T4T1T4 ஆகிய எட்ஜ்களை சேர்க்கிறீர்கள் இந்த வரிசையில் அவற்றை செயலாற்றுவீர்கள் பின்னர் இறுதியாக நீங்கள் ஒரு குறிப்பிட்ட கிராஃப் ஆன பிரஸிடெண்ட்ஸ் கிராஃப் என்பதை செய்து முடிக்கிறார்கள் அதனைப் பார்க்கும் போது அவற்றில் சைக்கிள் இருப்பதாக தெரியவில்லை எனவே கொடுக்கப்பட்ட உண்மையான ஷெட்யூல் ஆனது சீரியலைஃசபிலிட்டி ஆக்கப்படுகிறது அடுத்ததாக என்ன வரிசை என்பதை கண்டுபிடிக்க வேண்டும் உங்களிடம் உள்ள குரானாலாஜிக்கல் வரிசைக்கு நிகரான சீரியல் ஷெட்யூல் எது என்று கண்டுபிடிக்க வேண்டும் குரானாலாஜிக்கல் வரிசையில் வரிசைப் படுத்தப் படுவது என்பது அவற்றுக்கு முன்பு இருந்தது என்று கிடையாது எனவே இவற்றில் எது வேண்டுமானாலும் முதன்மை நோடு ஆக இருக்கலாம் மற்றவை அதற்கு அடுத்த நோடு ஆக இருக்கலாம் எனவே அவை T3 T1 அல்லது T1 T3 என்று இருக்கலாம் எனவே முதலில் T3 T1 என்றும் பின்னர் T3 T1 என்று வைத்துக் கொண்டால் என்ன நடந்திருக்கும் எனவே நான் ஏதாவது ஒன்றை T2 விலும் அல்லதுT4 அடுத்தபடியாகவும் போடுகிறேன் இங்கு நான் முதலில் T4 யும் பின்னர் T2 வையும் வைக்கிறேன் எனவே இதுவரைக்கும் மற்றும் முடிவாக T5 எனவே இது ஒரு சாத்தியமான சீரியல் ஷெட்யூல் அதிலிருந்து இந்த கொடுக்கப்பட்ட ஷெட்யூல் ஆனது கான்பிலிக்ட்க் சீரியலைஃசபிலிட்டி ஆக இருக்கும் எனவே இது உண்மையான சீரியல் ஷெட்யூல் எனவே இந்த ஷெட்யூலை நீங்கள் செய்தீர்கள் என்றால் உங்களுக்கு இந்த முடிவானது கிடைக்கும் அந்த முடிவானது இந்த சீரியல் ஷெட்யூலில் உள்ள T3T1T4T2 T5 ஆகும் எனவே உண்மையாக இந்த சேனல் ஆனது மற்ற ஷெட்யூல்கள் உடன் கான்பிலிக்ட் சீரியலைஃசபிலிட்டி ஆக உள்ளது என்றால் அவற்றை நீங்கள் குரானாலாஜிக்கல் வரிசைப்படுத்தல் மூலம் வெவ்வேறு இன்ஸ்டிரக்ஷன்ஸ்களில் மூலம் செய்ய முடியும் நீங்கள் அதை T1 லிருந்து ஆரம்பிக்க முடியும் பின்னர் T3 செய்ய முடியும் பின்னர் மீதமுள்ளவற்றை செய்ய முடியும் எனவே நீங்கள்T3 T1 செய்து முடிக்க முடியும் மேலும் T4 T2 என்று செயல்படுவதற்கு பதிலாக T2 T4 என்று செய்யலாம் எனவே உங்களுக்கு பல எண்ணிக்கையிலான ஆனால் ஒரு சீரியல் ஷெட்யூலுக்கு இக்வலன்ஸ் ஆன ஒன்று கிடைக்கிறது ஒரு கான்பிலிக்ட்டுக்கு இக்வலன்ஸ் ஆன சீரியல் ஷெட்யூல் என்பது ஒரு ஷெட்யூலின் சீரியலைஃசபிலிட்டியை நிரூபிக்க போதுமானதாக உள்ளது எனவே இப்போது இதனடிப்படையில் நீங்கள் சொல்லலாம் ஒரு குறிப்பிட்ட ஷெட்யூல் ஆனது கான்பிலிக்ட் சீரியலைஃசபிலிட்டி ஆக உள்ளது மேலும் இது இன்டர்லிவிங் இன்ஸ்டிரக்ஷன்ஸ் களை மிகவும் பாதுகாப்பாக ஐந்து வேறுபட்ட ட்ரான்ஸ்ஆக்ஷன்களில் இந்த வகையில் இந்த ஷெட்யூலில் செயல்முறை படுத்தலாம் மேலும் நம்மிடம் எப்போதும் கன்சிஸ்டன்ட் முடிவுகள் இருக்கலாம் எனவே இந்த மாட்யூலில் நீங்கள் புரிந்திருப்பீர்கள் ஒன்றாக செயல்படுத்துவதில் உள்ள பிரச்சினைகள் அதாவது இரண்டு அல்லது அதற்கு மேற்பட்ட ட்ரான்ஸ்ஆக்ஷன்களை ஒன்றாக செயல்படுத்தும்போது வரும் பிரச்சினைகளை பற்றி மேலும் மிகவும் குறிப்பாக நாம் வெவ்வேறு வடிவில் உள்ள சீரியலைஃசபிலிட்டி பற்றி படித்தோம் இந்த மாட்யூலில் நாம் கான்பிலிக்ட் சீரியலைஃசபிலிட்டி பற்றி பேசினோம் வியூ சீரியலைஃசபிலிட்டி பற்றி அடுத்து வருவதில் பார்ப்போம் மேலும் நாம் செயல்முறைகளைப் பற்றி பார்ப்போம் சைக்கிள் இல்லாத பிரஸிடெண்ட்ஸ் கிராஃப் அடிப்படையிலான எளிமையான செயல்முறை அவை நீங்கள் கொடுக்கப்பட்ட ஷெட்யூலை கான்பிலிக்ட் சீரியலைஃசபிலிட்டி மூலமாக செய்கிறீர்களா இல்லையா என்பதை உறுதிப்படுத்துகிறது